கைனெமாட்டிக்ஸ் பற்றிய கலந்துரையாடலை நாம் தொடங்கலாம் இதற்கு முன்பு நாம் சில உதாரணங்களைப் பார்த்தோம் அதையே நாம் தொடரப் போகிறோம் இன்னும் இரண்டு உதாரண கணக்கீடுகளை பார்க்கப் போகிறோம் இது இன்றைய முதல் கணக்கீடு இதை நாம் கிரான்க் ஸ்லைடர் மெக்கானிசம் என்று அழைக்கிறோம் இங்கு AB என்ற ஒரு பார் உள்ளது இது Aவை பொறுத்து எளிதாக சுற்ற கூடியது Dல் ஒரு பின் இணைப்பு உள்ளது அங்கு பார் AB மற்றும் BC ஆகியவை சந்திக்கின்றன C என்ற ஸ்லைடர் ஒரு காடியில் நகர்கிறது அது 435 முக்கோணம் ஆகும் அதற்கு சில நீளங்கள் உள்ளன AB என்ற சட்டகத்தில் Aன் ஆங்குலர் வெலாசிட்டி மற்றும் ஆங்குலர் ஆக்சலேரேஷன் ஆகும் நாம் பார் BCன் ஆங்குலர் வெலாசிட்டி மற்றும் ஆங்குலர் ஆக்சலேரேஷன் ஸ்லைடரின் லீனியர் திசைவேகம் மற்றும் ஆக்சலேரேஷனை கண்டுபிடிக்க வேண்டும் முந்தைய இரண்டு உதாரணங்களில் நாம் பயன்படுத்திய ரிலேட்டிவ் வெலாசிட்டி மற்றும் அப்சொலுட் வெலாசிட்டி கணக்கீடுகளை நாம் பார்க்கப் போகிறோம் AB என்ற பாருடன் தொடங்குவோம் இது நம்முடைய ரிலேட்டிவ் வெலாசிட்டி விதியாகும் Aன் வெலாசிட்டி பூஜ்யம் ஆகும் ஏனென்றால் இது நிலையானது என்பது ஆகும் இந்த கணக்கீட்டில் நீளமுடையது கார்டீஷியன் கோஆர்டினேட்களில் என்பது ஆகும் எனவே புள்ளி B ஆனது படத்தில் காட்டியுள்ள திசையில் சுழல்கிறது எனவே Bன் வெலாசிட்டி ஆகும் இதே பகுப்பாய்வை ராடு BCக்கு மேற்கொள்வோம் இது Bன் அப்சொலுட் வெலாசிட்டி மற்றும் Bஐ பொருத்து Cன் வெலாசிட்டி ஆகியவற்றின் கூடுதலாகும் ராடு BCன் நீளம் 1 5 m ஆகும் ஆங்குலர் வெலாசிட்டி மற்றும் ஆங்குலர் ஆக்சலேரேஷன் ஆகியவற்றின் மதிப்பு நமக்குத் தெரியாது இந்த இரண்டு மதிப்பையும் நாம் கணக்கிட வேண்டும் அத்துடன் க்ரூவில் நகரும் ஸ்லைடர் BCன் வேகம் நமக்குத் தெரியாது அது நமக்கு தெரிவிப்பதை பின்பு பார்க்கலாம் Cன் வெலாசிட்டி நமக்கு தெரியும் அதனுடைய வெக்டர் ஆகும் அந்த திசையில் யூனிட் வெக்டர் ஆகும் இதை என்று அழைக்கலாம் இந்த யூனிட் வெக்டரின் திசையில் பார் நகர்கிறது அதனுடைய படத்தை இங்கு வரையலாம் இது பார் BCஆகும் இது யூனிட் வெக்டர் மீது உள்ளது என்பது இந்த திசையில் உள்ளது 435 என்ற முக்கோண முறை நமக்கு தெரிந்தால் அதாவது இங்கே ஒரு செங்குத்து கோடு வரைந்தால் இதன் வழியே செல்லும் யூனிட் வெக்டர் ஆகும் ஏனென்றால் இந்த திசையில் உள்ளது என்று நமக்கு தெரியும் என்பது 435 என்ற முக்கோணத்தில் இருந்தால் இது 345 என்ற முக்கோணத்தின் மீது இருக்கும் இந்த இரண்டு கோடுகளும் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை 3 4 5 முக்கோணத்தின் பக்கங்களை மாற்றியமைக்க வேண்டும் இது மிக முக்கியமானது இப்பொழுது இந்த முக்கோணத்தில் உள்ளது திசையில் Bஐ பொருத்து உள்ள Cன் வெலாசிட்டி உள்ளது இதை வேறொரு வகையில் ராடு CBன் வழியே Cக்கு வேறு கூறுகள் கிடையாது CBக்கு செங்குத்தாக மட்டுமே கூறுகள் உள்ளன நாம் இதை முடித்து விடுவோம் நமக்கு தெரிந்த அனைத்து மதிப்புகளையும் இந்த சமன்பாட்டில் பிரதியிடுவோம் வேகம் 1 4 ஆகிய மதிப்புகள் தெரியும் x ன் மதிப்பு தெரியாது இறுதியாக நமக்கு கீழ்க்கண்ட சமன்பாடு கிடைக்கிறது

எனவே நான் இதை முடித்தால்என்ற சமன்பாடு உருவாகிறது இப்பொழுது மற்றும் ஆகியவற்றின் கூறுகளை சமப்படுத்தி ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் இந்த இரண்டு சமன்பாட்டில் இருந்து மற்றும் போன்றவற்றின் தெரியாத மதிப்புகளை கண்டுபிடிக்கலாம் சமன்பாட்டில் இருந்து தொடங்கலாம் அதன் மூலம் கிடைக்கிறது மூலம் கிடைக்கிறது என்று பிரதியிட்டால் என்ற மதிப்பு கிடைக்கிறது மேலும் இது என்று குறிக்கிறது அதாவது இந்த ஸ்லைடர் 4 ms வேகத்தில் நகர்கிறது இது அந்த க்ரூவுக்குள் மட்டுமே நகரும்படி அமைக்கப்பட்டுள்ளது ராடின் ஆங்குலர் வெலாசிட்டி 2 rads இதை மீண்டும் ஒரு முறை நான் கூறுகிறேன் ராடின் ஆங்குலர் வெலாசிட்டி 2 rads இது எந்தப் புள்ளியையும் பொருத்தது அல்ல ஒவ்வொரு புள்ளியும் மற்ற புள்ளியை போலவே ஒரே மதிப்புள்ள ஆங்குலர் வெலாசிட்டியை கொண்டுள்ளது இப்போது ஆக்சலேரேஷன் பற்றி பார்க்கலாம் ராடு ABலிருந்து தொடங்கலாம் படத்தில் உள்ள தகவல்களை பயன்படுத்தலாம் மற்றும் மற்றும் அதன் நீளம் 1 Bன் ஆக்சலேரேஷன் இரண்டு கூறுகளை கொண்டுள்ளது

எனவே குறிப்பு சட்டத்தை பெற கோஆர்டினேட் அமைப்பை உருவாக்கலாம் Bன் ஆக்சலேரேஷன் இரண்டு கூறுகளை கொண்டுள்ளது ஒன்று நார்மல் காம்போனென்ட் மற்றொன்று டாஞ்சேன்ஷியல் காம்போனென்ட் நார்மல் காம்போனென்ட் ன் மதிப்பு மதிப்பை பிரதியிட்டால் என்ற சமன்பாடு கிடைக்கும் திசையில் யூனிட் வெக்டர் மற்றும் திசையில் எனவே இது ஆகும் அதுதான் Bன் ஆக்சலேரேஷன் ஆகும்

எனவே இப்போது நாம் ஆக்சலேரேஷனை பெறுவோம் ராடு BCஐ பகுப்பாய்வு செய்வோம் மீண்டும் இதை வரைவோம் ஒரு திசையில் Bன் முடுக்கம் என்று உள்ளது C ஆனது ஸ்லைடரில் உள்ளது எனவே ராடு 4 3 5 என்ற முக்கோணத்தில் உள்ளது ஸ்லைடர் C க்ரூவில் நகரும்படு படத்தில் காட்டியுள்ள முக்கோணம் 435ல் அமைந்துள்ளது ஸ்லைடர் புள்ளி C க்ரூவில் இருக்க கட்டுப்படுத்தப்பட்டால் அது இருக்க முடியாது ஏனென்றால் அது ஒரு நேர்கோட்டில் மட்டுமே நகர்கிறது ஏனென்றல் அந்த க்ரூவானது வளைவாக இல்லை ஒரே சாத்தியம் என்னவென்றால் Cன் ஆக்சலேரேஷன் க்ரூவுடன் ஒரே கோட்டில் அமைந்திருக்க வேண்டும் எனவே க்ரூவுக்கு செங்குத்து திசையில் ஆக்சலேரேஷனின் கூறு இருக்காது ஒருவேளை க்ரூவானது வளைவாக இருந்தால் அங்கே செங்குத்து திசையில் பூஜ்ஜியம் இல்லாத ஒரு மதிப்பாக ஆக்சலேரேஷன் கூறு இருக்கும் ஆனால் இங்கே க்ரூவானது நேராக இருப்பதால் ஸ்லைடர் C ஆனது நேராக மட்டுமே நகரும் அதாவது ஆக்சலேரேஷன் அந்த நேரான க்ரூவில் மட்டுமே உள்ளது எனவே இவை அனைத்தும் நமக்குத் தெரிந்த தகவல்கள் ஆகும் இங்கே ன் மதிப்பு என்று நமக்கு தெரியும் ஆனால் மதிப்பு என்னவென்று கண்டுபிடிக்க வேண்டும் எனவே மற்றும் ஆகிய இரண்டும் புதிய தெரியாத மாறிகள் ஆகும் ரிலேட்டிவ் ஆக்சலேரேஷனை அதே விதியை நாம் பயன்படுத்த போகிறோம் எனவே Cன் ஆக்சலேரேஷன் என்பது Bன் ஆக்சலேரேஷன் மற்றும் Bஐ பொருத்து Cன் ஆக்சலேரேஷன் ஆகியவற்றின் கூட்டு தொகை ஆகும் அந்த ஆக்சலேரேஷன் மதிப்பு ஆகும் அந்த ஆக்சலேரேஷன் செயல்படும் திசையிலுள்ள யூனிட் வெக்டர் ABன் ஆக்சலேரேஷன் Bஐ பொருத்து Cன் ஆக்சலேரேஷன் இரண்டு கூறுகளை கொண்டுள்ளது Bஐ பொருத்து Cன் செங்குத்து கூறு ஆக்சலேரேஷன் Bஐ பொருத்து Cன் டேஞ்சென்ஷியல் கூறு ஆக்சலேரேஷன் இவற்றை சுட்டிக் காட்டுவதற்கு இரண்டு விதமான நிறங்களை பயன்படுத்த போகிறேன் இவையே ஆக்சலேரேஷனின் இரண்டு கூறுகள் ஆகும் மற்றும் ஆகிய இரண்டையும் தனித்தனியாக ஒரே நிறத்தில் எழுதி கூட்டலாம் எனவே மையவிலக்கு முடுக்கத்தின் மதிப்பு x அச்சின் எதிர்திசை மற்றும் y அச்சின் மேல்நோக்கிய திசையிலுள்ள யூனிட் வெக்டர் ஆகும் இதனுடைய மதிப்பு

எனவே அது C இலிருந்து B நோக்கி செல்லும் யூனிட் வெக்டர் ஆகும் இங்கே சென்டரிபெடல் ஆக்ஸலரேஷனை வேலை செய்கிறது என்பது 4 3 5 என்ற முக்கோணத்திற்கு செங்குத்தாக உள்ள மற்றுமொரு யூனிட் வெக்டர் ஆகும் இதன் மதிப்பு ன் மதிப்பு இதுவரை நமக்கு தெரியாது ஆனால் இந்த யூனிட் வெக்டர் 345 முக்கோணத்தின் மீது உள்ளது இது x மற்றும் y அச்சுக்களில் நேர்க்குறியாகவே உள்ளது இதை ஒரு படி சுருக்குவோம்

எனவே இது என்று ஆகிறது நான் என எழுதினால் இது என்று ஆகிறது எனவே வெலாசிட்டி சம்பந்தப்பட்டது கணக்கீடு இங்கு விட்டு விட்டோம் இங்கே மற்றும் என்ற ஒரு சமன்பாடு உள்ளது

இங்கே இரண்டு ஸ்கேலார் சமன்பாடுகள் உள்ளன அவற்றை நாம் ஒப்பிடலாம் ஒன்று திசையிலும் மற்றொன்று திசையிலும் இருக்கும் இவ்விரு சமன்பாடுகளிலும் மற்றும் ஆகிய இரண்டின் மதிப்பும் தெரியாது கூறுகளை ஒப்பிடும் பொழுது முதலில் உள்ள கூறு

இதை சற்று சுருக்குகிறேன் இதுஐ ஒப்பிடும் பொழுது கிடைக்கிறது இதை 10ஆல் பெருக்கும் பொழுது என்று கிடைக்கிறது இரண்டாவது சமன்பாட்டில் ஐ ஒப்பிடும் பொழுது என்ற சமன்பாடு கிடைக்கிறது மேற்கண்ட சமன்பாட்டை 5 ஆல் பெருக்கும் பொழுது கிடைக்கிறது அந்த இரு சமன்பாடுகளும் ஆகும் இவற்றை தீர்க்கும் பொழுது மற்றும் என்று கிடைக்கிறது இதன் மூலம் ரிலேட்டிவ் மோஷனின் விதிகளை பயன்படுத்தி பல ரிஜிட் பாடி உள்ள அமைப்பின் கணக்கீடுகளை தீர்க்க முடியும் என்று தெரிகிறது இங்கே மூன்று ரிஜிட் பாடி உள்ள உதாரணத்தை பார்த்தோம் AB என்பது ஒரு ராடு போன்ற அமைப்பாகும் BC என்பது மற்றும் ஒரு ரிஜிட் பாடி மற்றும் C என்பது க்ரூவில் நகரும் ஸ்லைடர் ஆகும் எனவே 2 ரிஜிட் பாடிகள் மற்றும் ஒரு ஸ்லைடர் உள்ளது ஸ்லைடர் என்பது மூன்றாவது ரிஜிட் பாடி ஆனால் அதனுடைய ஆக்சலேரேஷன் ஒரே ஒரு திசையில் மட்டுமே இருக்கும் இதை மூன்று ரிஜிட் பாடி உள்ள அமைப்பு என்று கருதலாம்